நாம் இப்போது இந்த உரிமைகள் எவை எப்படி வெளிப்படுகின்றன என்பதை வேகமாக பார்ப்போம் காப்புரிமைகள் தனிப்பட்ட உரிமைகளைத் தருகின்றன இவ்வுரிமைகள் அரசாங்கத்தால் தரப்படுகின்றன நான் ஏற்கனவே கூறியதுபோல பிரத்தியேகமான உரிமைகள் என்றால் மற்றவர்களை உங்கள் உரிமைகளை பயன்படுத்துவதில் இருந்து நிறுத்தும் திறன் மேலும் பொருளை உற்பத்தி செய்ய விற்க பயன்படுத்த விற்பனைக்கு கொடுக்க இறக்குமதி செய்ய மேலும் ஒரு கால அளவு வரையிலும் உயிர்ப்புடன் இருக்க அதாவது விண்ணப்பித்ததில் இருந்து இருபது வருடம் வரை இவையெல்லாம் உரிமைகளில் உண்டு 20 வருடங்களுக்குப் பின் அவை பொது தளத்திற்குள் வந்துவிடுகின்றன எனவே காப்புரிமையின் பொருளால் உள்ளடக்கப்பட்ட அனைத்தும் அனைவருக்கும் பயன்படுத்த இலவசமாக இருக்கும் பதிப்புரிமை என்பதும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு பிரத்தியேக உரிமை நீங்கள் ஒரு பதிவைத் தேடும் சந்தர்ப்பங்களில் அல்லது நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல ஒரு படைப்பின் மீது நீங்கள் ஏதாவது வெளியிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது பதிப்புரிமை அறிவிப்பை வெளியிடுவது மட்டுமே இதில் ஒரு வட்டத்துக்குள் சி என்ற ஆங்கில எழுத்து குறிக்கப்பட்டிருக்கும் மேலும் உங்களது பெயரும் எந்த வருடத்தில் அது பதிப்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கும் பெரும்பாலான படைப்புகளில் பதிப்புரிமை அறிவிப்பை உங்களால் காண முடியும் அதுவே உங்களுக்கு உரிமையைத் தருகிறது அது ஒரு ஏற்பாட்டின் காரணமாக செய்யப்படுகிறது நீங்கள் பதிப்பிட்ட பின் உங்களை படைப்பாளி என்று கூறிக்கொள்ளலாம் எனவே பதிப்புரிமை என்பது அரசாங்கத்திடம் பதிவு செய்யும் போது அமலுக்கு வருகிறது அல்லது அறிவிப்புடன் கூடிய படைப்பை உருவாக்கியதும் அமலுக்கு வருகிறது மாணவன் பதிவும் செய்ய வேண்டியது அவசியம் அமலாக்கம் என்பது தேவையில்லை உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் அதோ நமது நூலகத்தில் இருக்கும் அத்தனை புத்தகங்களும் காப்புரிமை அறிவிப்பு மட்டுமே கொண்டவை அதுவே போதுமானது தனிப்பட்ட முறையில் பதிய வேண்டும் என்பது இல்லை பெரும்பாலும் அனைத்து வலைதளங்களும் பதிப்புரிமையைப் பெற்றிருக்கின்றன வலைத்தளங்களின் அடிப்பகுதிக்குச் சென்று பார்க்கும்போது தனியார் உரிமையில் உள்ள நிறுவனத்தின் பெயரில் பதிப்புரிமை இந்த வருடம் முதல் இந்த வருடம் முறை வரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இதன் பொருள் என்னவென்றால் வலைத்தளங்களில் உள்ள அனைத்தும் பொதுவாகக் காப்புரிமை பெற்றவை எனவே நகல் எடுத்தல் தொழில்நுட்ப ரீதியாக அனுமதியுடனேயே செய்யப்பட வேண்டும் ஆனால் வலைத்தளத்தைப் பொருத்தவரை நான் எதையும் நகலெடுக்கவும் தேவையில்லை நான் அந்த வலைத்தளத்திற்கு நேரடியாக ஒரு ஹைப்பர்லிங்க்கைக் கொடுக்க முடியும் பதிப்புரிமை என்பது இணையத்தில் பொருத்தமற்றது ஏனென்றால் எனது வலைத்தளத்தில் இருந்து ஒரு ஹைப்பர்லிங்க் கொடுத்து அந்த நபரின் உரை இருக்கும் தளத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்ல முடியும் மாணவன் ஆனால் அந்தப் பக்கத்தில் அந்த நபரின் வர்த்தக முத்திரை ஏதாவது இருக்கலாம் லோகோ என்பது வர்த்தக முத்திரையால் பாதுகாக்கப்பட்டது ஆனால் விஷயம் என்னவென்றால் பதிப்புரிமை அறிவிப்புகளைப் பொருத்தவரை மக்கள் அவற்றைக் கவனிப்பதில்லை பெருமளவில் நகலெடுத்து அதை இன்னொருவரின் வலைத்தளமாகக் காண்பித்துக் கொள்கிறார்கள் தற்போது எனக்கு ஏதோ ஒரு தகவலைப் பார்வையிட வேண்டியுள்ளது மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனத்தின் வலைத்தளத்தில் அல்லது டாடா மோட்டார்ஸின் வலைதளத்தில் உள்ள தகவலைக் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டியுள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஹைப்பர் லிங்க் ஐ உபயோகித்துக் கொள்வேன் மக்கள் அந்தப் பக்கத்திலிருந்து தேவையானவற்றை வாசித்துக் கொள்ளமுடியும் மாணவன்வலைத்தளத்தை சொந்தமாக வைத்துக் கொள்வதற்கான கால அளவு என்ன இன்னொருவரும் அதே பெயரில் வலைத்தளம் வைத்திருக்கக் கூடாதா இது பதிப்புரிமைக்கு அடியில் வருவது அல்ல அது ஒரு தனிப்பட்ட பதிவு ஒரு நிறுவனத்தின் பெயரைப் பதிவு செய்வது போல இது பதிப்புரிமை சட்டத்துக்குக் கீழ் வருவதில்லை கம்பெனி சட்டத்தில் அதற்கு ஒரு பெயர் உண்டு இணையத்தில் ஒரு களத்தைப் பதிவு செய்வது என்பது பதிப்புரிமை சட்டத்துக்குள் வருவதில்லை சேவை ஒன்று உண்டு அது ஒரு தனியார் நிர்வகிக்கும் ஒரு இணைப்பு நீங்கள் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் வரை உங்கள் பெயரில் அதை வைத்துக் கொள்ளலாம் ஆக இவை பதிப்புரிமையின் பொருளாக இருப்பதில்லை ஏதாவது நிறுவன ஏற்பாடுகள் இருக்கலாம் கம்பெனி சட்டம் போன்ற சில சட்டங்கள் இருக்கலாம் இவற்றின்படி நிறுவனங்களின் பெயர்களைப் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போது இந்த உரிமைகள் பல விஷயங்களுடன் தொடர்புடையவை நான் சொன்னது போல விஷயத்தைப் பொறுத்து உங்களால் அச்சிட முடியும் பதிப்பிக்க முடியும் அரங்கேற்ற முடியும் பதிவு செய்ய முடியும் உரிமையின் காலம் என்பது எழுத்தாளரின் ஆயுள் காலத்துடன் 60 ஆண்டுகளை இணைத்த ஒரு அளவு படைப்பு உருவான நாளிலிருந்து எழுத்தாளரின் மறைவு வரை அதற்குப் பின்பு 60 வருடங்கள் மாணவன் நிறுவனம் ஆக இருந்தால் நிறுவனமாக இருந்தால்கால அளவு என்பது சில நாடுகளில் 60 ஆண்டுகள் சில நாடுகளில் 50 ஆக இருக்கிறது இது அமெரிக்காவில் 60 க்கும் அதிகமாக உள்ளது எனவே உலக அளவில் பார்க்கும் போது சில வழிகள் உண்டு என்பதைக் காணமுடிகிறது பதிப்புரிமை காலம் எவ்வளவு என்பது வேறுபடலாம் நீங்கள் பதிப்புரிமை கொண்ட ஒரு படைப்புக்கு உரிமையாளராக இருந்து அதற்கான பதிப்புரிமையைப் பல்வேறு அதிகார வரம்புகளுக்கு அடியில் நீங்கள் வைத்திருந்தால் அது ஒவ்வொன்றும் வேறுபடும் ஏனென்றால் நம்மிடம் பதிப்புரிமையைப் பொருத்தவரை டிரிப்ஸ் ஒப்பந்தம் போன்ற சீரான ஒப்பந்தம் இல்லை ஒவ்வொரு நாட்டிலும் அதற்கான காலம் வேறுபடும் வர்த்தக முத்திரைகளைப் பொறுத்தவரை அவை பிரத்தியேக உரிமைகள் அவை அரசாங்கத்தால் உறுதிப் படுத்தப்படுகின்றன அவற்றை நீங்கள் பதிவு செய்ய முடியும் அல்லது அவை பயன்பாட்டின் மூலம் நிறுவப்பட்டுள்ளன இப்போது பயன்பாட்டின் மூலம் நிறுவுவது குறித்து ஒரு விஷயம் ஐக்கியா போல ஐரோப்பாவில் உபயோகப்படுத்தப்படும் குறியீடை எடுத்துக்கொள்வோம் அவர்கள் மெதுவாக இங்கேயும் வருகிறார்கள் ஐக்கியா என்பது ஐரோப்பாவில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அந்த நிறுவனம் இந்தியாவில் எதையும் விற்பனை செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம் ஒரு இந்தியப் தயாரிப்பாளர் ஐக்கியா என்ற அடையாளத்தை பயன்படுத்த ஆரம்பித்தால் அந்நிறுவனம் அவரைத் தடுக்க முடியும் ஏனென்றால் சர்வதேச அளவில் அதைப் பயன்படுத்திய வகையில் அவர்கள் அந்த அடையாளத்தின் பயன்பாட்டுக்கான உரிமையைப் பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கு என்று ஒரு நற்பெயர் உள்ளது மேலும் இன்னுமொரு சட்டப்பிரிவு உள்ளது அந்த சட்டப்பிரிவு ஐக்கியா நிறுவனத்தை மீட்க வரக்கூடும் அவர்களுக்கு இங்கே வர்த்தகம் இல்லை என்றாலும் அவர்கள் இந்தியாவில் தங்கள் முத்திரையைப் பதிவு செய்யவில்லை என்றாலும் மக்கள் அதைப் பயன்படுத்தாமல் நிறுத்த முடியும் எனவேதான் வர்த்தக முத்திரைகள் என்று சொல்லும்போது அதில் நமது உரிமையை சட்டப்படி பாதுகாத்துக்கொள்ள முடியும் நான் இந்தியாவில் ஒரு வர்த்தக முத்திரையைப் பதிவு செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் நான் 20 வருடங்கள் 30 வருடங்கள் வரை அதைப் பயன்படுத்தியுள்ளேன் இந்த நிலையில் சட்டம் எனக்கு உதவுமா ஆமாம் கடந்துசெல்லும் சட்டம் உங்களது உதவிக்கு வரும் ஏனென்றால் அந்த அடையாளத்தை நீங்கள் பதிவு செய்யாவிடினும் நீங்கள் வர்த்தகத்தில் அதை பயன்படுத்தி வந்துள்ளீர்கள் மேலும் அதிலிருந்து கிடைத்த ஒரு நற்பெயரும் உங்களிடம் உள்ளது பழைய வணிகங்களில் ஈடுபடும் நபர்கள் தங்கள் அடையாளத்தைப் பதிவு செய்யாத சந்தர்ப்பங்களை நாம் அறிவோம் ஏதோ ஒரு காரணத்தால் அவர்கள் தங்கள் அடையாளத்தைப் பதிவு செய்வதில்லை அவர்களது வர்த்தகம் மிகவும் சிறியதாக இருந்ததால் அல்லது ஏதோ ஒரு காரணம் அதன் பின் அடுத்த தலைமுறை அந்த புத்தகத்தை எடுத்து நடத்துகிறது அப்போது அவர்கள் அதை விரிவு செய்கிறார்கள் அனைத்து இடங்களுக்கும் எடுத்துச் செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் பதிவுச் செயல்முறைக்குச் செல்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் புதிய தலைமுறை என்ற முறையில் அவர்களுக்கு இந்த உரிமைகளைக் குறித்துத் தெரிந்து இருக்கிறது அதனால் அவர்கள் பதிவு செய்யச் செல்கிறார்கள் எனினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை அனுபவித்து வந்துள்ளதால் அவர்களால் மற்றவர்களை அதை பயன்படுத்துவதில் இருந்து தடுக்க முடியும் பதிவு செய்யா விட்டாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி வந்துள்ளீர்கள் அதனால் மக்களுக்கு அந்த அடையாளத்துடன் உங்களைப் பொருத்திப் பார்க்க முடியும் அதனால் மற்றவர்களை அதைப் பயன்படுத்துவதிலிருந்து உங்களால் தடுக்க முடியும் எனவே பதிவு இல்லாமல்கூட உரிமை என்பது ஒரு குறியீடு சொற்கள் மற்றும் அடையாளங்களின் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறது வர்த்தக முத்திரை என்பது என்னவென்றால் அதன் மூலம் உங்களது தயாரிப்புகளும் சேவைகளும் உலகிற்கு அடையாளப் படுத்தப் படுகின்றன எனவே ஒரு உப்பு பாக்கெட்டின் மீது டாட்டாவின் குறியீட்டைப் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த உப்பைத் தயாரித்தவர் யார் என்பது புரிகிறது அதே அடையாளத்தை ஒரு ஆட்டோமொபைலின் மீது பார்க்கும் போது அப்பொழுதும் நமக்குத் தெரிகிறது அதை உருவாக்கியவர் யார் என்று டிசிஎஸ் என்ற நிறுவனத்தில் அதே அடையாளத்தைக் காணும்போது நாம் அது டாட்டா அடையாளம் என்பதைப் புரிந்து கொள்கிறோம் நான் சொல்வது என்னவென்றால் டாட்டா அடையாளம் என்பது ஒரு கூட்டு நிறுவனத்திற்குச் சொந்தமானது என்று நமக்குத் தெரிகிறது எனவே தயாரிப்பாளரை அடையாளப்படுத்தவும் பொருள்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி மூலத்தை அறிவிக்கவும் முத்திரைகள் உதவுகின்றன முத்திரைகளை மதிக்காத ஒரு உலகத்தில் சிந்தனைத் திருட்டும் போலிகளின் பயன்பாடும் எங்கும் பரவலாக நடந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் மக்கள் ஏதோ ஒரு காரை டாடா நிறுவனத்தின் கார் என்றும் வேறு சில பொருள்களை டாட்டா குழுமத்தின் பொருள்கள் என்றும் சொல்லிக் கொடுப்பார்கள் எனவே அந்தப் பொருள்களின் நம்பகத்தன்மை குறித்துப் பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் நிறுவனத்தின் நற்பெயர் கெடும் பார்க்கப்போனால் வணிகங்கள் பெரும்பாலும் நற்பெயரால் இயங்குகின்றன சில நேரங்களில் ஒரு நற் பெயரை உருவாக்கப் பல ஆண்டுகள் ஆகும் அடையாள முத்திரைகள் ஒரு வணிகத்திற்கான தூதராக மாறுகின்றன எனவே அந்த முத்திரையைக் காணும்போது அதன் மூலமாகத்தான் நிறுவனம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது எனும் போது ஏராளமான புகழ் அந்த முத்திரைக்கு உரித்தாகிறது எனவே மற்றவர்கள் அந்த அடையாள முத்திரையைப் பயன்படுத்தி ஆனால் அவர்களால் அந்தத் தரத்தைத் தர இயலாத போது அல்லது ஒருவேளை அப்படியே தர முடிந்தாலும் முத்திரையின் உரிமைதாரர் வந்து மற்றவர்கள் தன் முத்திரையை பயன்படுத்தாமல் தடுக்க முடியும் சில நேரங்களில் முத்திரை குத்துவதிலும் சில சிக்கல்கள் உண்டு சில நேரம் ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட நன்கு நிறுவப்பட்ட ஒரு அடையாள முத்திரை இருக்கலாம் அவர்கள் புதிதான ஒரு அடையாளத்திற்கு மாற முடிவு செய்யலாம் அவர்கள் தோற்றத்தை மாற்ற விரும்பலாம் இது நிறைய வர்த்தக முத்திரைச் சிக்கல்களைக் கொண்டுள்ளது ஏனென்றால் தற்போதுள்ள முத்திரையை அந்த நிறுவனம் இன்னும் தன்வசம் வைத்துள்ளது ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு முத்திரை நடுவில் நிறுத்தப்படும் போது அது மற்றவர்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்படாது ஒரு காப்புரிமை என்பது காலாவதியாகும் போது பொது களத்திற்குள் வருகின்றது வர்த்தக முத்திரை என்பது அதைப் போன்றது அல்ல நிறுவனம் தங்களது முத்திரையை மற்றவர்கள் பயன்படுத்துவதை விரும்புவதில்லை அதனால் அவர்கள் அதை உயிர்ப்புடன் வைத்திருப்பார்கள் உதாரணத்திற்கு நீங்கள் கவனித்தீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை ஏர்டெல் நிறுவனத்திற்கான லோகோ முன்பு வேறு ஒன்றாக இருந்தது சில வருடங்களுக்கு முன்பு ஏர்டெல் என்பது எழுதப்பட்டு இருந்தது இப்போது அவர்களுக்கு ஒரு சின்னம் உள்ளது தற்போது அவர்கள் இந்த மாற்றத்தைச் செய்திருக்கிறார்கள் வணிக காரணங்களுக்காகச் செய்யப்பட்ட மாற்றம் இது என்பது வெளிப்படையாக தெரிகிறது ஆனாலும் ஏர்டெல் நிறுவனம் இந்த மாற்றத்தை செய்தது என்ற ஒரே காரணத்திற்காக அது மக்களை தன் முத்திரையை பயன்படுத்த அனுமதிக்காது ஏர்டெல் நிறுவனத்தால் மற்றவர்கள் அதன் அடையாளத்தை பயன்படுத்துவதில் இருந்து தடுக்க முடியும் ஆனால் காப்புரிமைக்கு இது பொருந்தாது காப்புரிமை காலாவதி ஆனாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டாலோ மற்றவர் எவரும் அதை பயன்படுத்த முடியும் மாணவன் ஏர்டெல் தனது அடையாளம் முத்திரையின் புதுப்பித்தலுக்கு கட்டணம் செலுத்துகிறது ஆமாம் அவர்கள் அந்த நிறுவனம் உரிமையை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது எனது யூகத்தின் படி அவர்கள் உயிர்ப்புடன் வைத்திருக்க விட்டால் மற்றவர்கள் அதை பயன்படுத்துவதற்கு காரணம் ஏற்பட்டுவிடும் ஆனால் அது கடினமானது ஏனென்றால் ஏர்டெல் நிறுவனத்தைப் பொறுத்த வரையில் அது அடையாளம் மட்டுமல்ல அந்த வார்த்தையே முத்திரையின் பொருளாகும் எனவே ஏர்டெல் என்னும் வார்த்தையை எந்த எழுத்துருவில் யார் பயன்படுத்தினாலும் அவர்கள் வர்த்தக முத்திரை விதியால் பிடிக்கப் படலாம் ஆனால் நமக்குத் தெரியும் அவர்களது சின்னம் ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது அடுத்து மருத்துவ சிகிச்சையை குறித்து செயல்முறைகளும் பண்புகளும் பாதுகாக்கப்பட முடியுமா இந்திய சட்டத்தின் படி மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு பாதுகாப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது செக்க்ஷன் 3 இன் படி மருத்துவ சிகிச்சை முறைகள் பாதுகாக்கப்படுவதை அனுமதிப்பதில்லை அதற்கு சில சரியான காரணங்கள் உள்ளன நாம் காப்புரிமை வெளியீட்டைப் பற்றி விரிவாக பேசும்போது அதை விவாதிக்கலாம் வடிவமைப்பு என்பது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ள ஒரு பிரத்தியேக உரிமையாகும் அதன் பொருள் என்னவென்றால் அது பதிவு முறையை உள்ளடக்கியது இந்த உரிமையானது இயல்பிலேயே அழகியலுடன் கூடிய கண்ணுக்கு இன்பம் அளிக்க கூடிய செயல்பாட்டுக் கூறுகள் உட்படாத வடிவம் உள்ளமைவு ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்டது இதில் செயல்பாட்டுக் கூறு உட்படுத்தப்பட்டு இருந்தால் அது காப்புரிமை என்னும் களத்தைச் சார்ந்தது ஆகிவிடும் இந்த உரிமைகள் பதிப்புரிமையால் பாதுகாக்கப்படா விட்டால் அவை உரிமைகள் ஆகாது ஏனென்றால் காப்புரிமைக்கான விஷயப் பொருள் ஆகி விட்டால் அதற்கான கால அளவைப் பாருங்கள் யாரும் அதை விடக் குறைவான கால அளவை விரும்ப மாட்டார்கள் எனவே உங்களிடம் ஒரு வடிவமைப்பு இருந்து ஏதோ ஒரு வழியில் அதை பதிப்புரிமை மூலம் பாதுகாக்க முடிந்தால் உங்களால் மற்றவர்களை அந்த வடிவமைப்பை பயன்படுத்துவதில் இருந்து தடுக்க முடியும் உங்களுடைய படைப்பு ஒரு கலைப்படைப்பு என்று கூறி உரிமை மீறல் ஏற்பட்டதாகச் சொல்லி அவர்களைத் தடுக்க முடியும் அப்படியானால் உங்களுக்கான பாதுகாப்பு உங்களது வாழ்நாள் அத்துடன் 60 வருடங்களைச் சேர்த்துக்கொள்ளலாம் மாணவன் எதற்குத் தனி உரிமைகள் உள்ளன இது மற்றொரு நோக்கத்திற்காக இவை தொழில் துறை வடிவமைப்புகள் நாம் பேசுவது கலை உணர்வு கொண்ட வடிவமைப்புகளைப் பற்றி இன்டர்லாக் டைல்ஸ் டிஎம்டி கம்பிகள் போன்றவை புத்தம் புதிய வடிவங்களோடு தொழில்துறை கலைப் படைப்புகளாக உள்ளன மாணவன் பொறியியல் வடிவமைப்புகள் பொறியியல் இருந்தும் அழகியல் தேவை ஒரு பாட்டிலின் வடிவத்தை எடுத்துக் கொண்டால் அந்த வடிவத்தில் ஒரு செயல்பாட்டுக் கூறு இருப்பதாக நீங்கள் வாதிடலாம் நாம் அந்த செயல் பாட்டு உறுப்பைக் கொண்டுள்ள அனைத்து பாட்டில்களையும் பார்க்கிறோம் ஆனாலும் ஒரு பாட்டிலைத் தனித்தன்மையுடன் தோற்றமளிக்கச் செய்யக்கூடிய ஒரு வடிவமைப்பைத் தேடுகிறோம் இந்த வகையின் கீழ் வரும் பொருட்கள் பெரும்பாலும் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன மீண்டும் இது அறிவுசார் சொத்துரிமைகளிலேயே பலவீனமானது ஏனென்றால் இதில் உரிமைகளைச் செயல்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் உள்ளன நீங்கள் சில காரியங்களைச் செய்வதில் இருந்து மக்களைத் தடுக்க முடியாது உங்களுக்குக் கிடைக்கக்கூடிய சேதங்களின் ஈடும் மட்டுப்படுத்தப்பட்ட தாகவே இருக்கும் நாம் இதுகுறித்துப் பின்பு பார்ப்போம் மாணவன் ஆடைகள் அழகியல் ரீதியாக ஈர்க்கக்கூடிய எதுவும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும் வெகுஜன உற்பத்தி ஆடைகள் நகைகள் இவையாவும் இதன் கீழ் வரலாம்